வாழ்த்துக்கள் மற்றும் தொகுதி 1 இன் பிரிவு 5 க்கு வரவேற்கிறோம் அலகு 4 இல் நாம் விளைவுகளை அடிப்படையாகக் கொண்ட கல்வியைப் பார்த்தோம் 1970 களில் மாணவர்கள் பள்ளிகளில் உண்மையில் என்ன கற்றுக் கொள்கிறார்கள் என்பது பற்றிய தகவல்களைப் பெறுவதற்கான கருவிகளை உருவாக்க வேண்டியதன் அவசியமாக விளைவுகள் அடிப்படையிலான கல்வி முன்மொழியப்பட்டது இது பள்ளிகளிலிருந்து தொடங்கி பின்னர் உயர் கல்வித் திட்டங்களுக்கு நீட்டிக்கப்பட்டது கல்வியின் விளைவு என்னவென்றால் ஒரு திட்டம் பாடநெறி அல்லது ஒரு அறிவுறுத்தல் பிரிவின் முடிவில் மாணவர் என்ன செய்ய முடியும் என்பதை குறிக்கும் இளங்கலை பொறியியல் திட்டங்களுக்கு நான்கு நிலை நோக்கங்கள் அல்லது விளைவுகளை நாம் கண்டறிந்தோம் பின்னர் யூனிட் 5 ஐ பார்த்தால் நமது குறிக்கோள் அல்லது நமது நோக்கம் அங்கீகாரத்தின் பங்கைப் புரிந்துகொள்வது NBA சுய மதிப்பீட்டு அறிக்கையின் அளவுகோல்களைப் புரிந்துகொள்வது மற்றும் தரமான வளையத்தை மூடுவதில் CO கள் PO கள் மற்றும் PSO களின் அளவுகளில் NBA அங்கீகாரத்தின் மையத்தை புரிந்துகொள்வது இப்போது அங்கீகாரம் என்றால் என்ன எந்தவொரு கல்வி நிறுவனமும் ஒரு பள்ளி அல்லது பொறியியல் கல்லூரி என்பது எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு பொறியியல் கல்லூரி அரசு அரசு உதவி பெறும் அல்லது தனிப்பட்ட முறையில் சுய நிதியளிக்கும் கல்லூரி எந்த வழியில் இருந்தாலும் அது ஒரு சமூக நிறுவனம் அதாவது பெற்றோர் அரசு மாணவர்கள் தொழிற்சாலைகள் மற்றும் பலவற்றிலிருந்து தொடங்கி இதுபோன்ற ஒரு நிறுவனத்தின் செயல்பாடுகளில் ஆர்வமுள்ள பலர் உள்ளனர் எனவே அனைத்து பங்குதாரர்களின் தேவைகள் என்ன என்பதையும் சமூகத்தின் குறைந்தபட்சம் உணரப்பட்ட தேவைகளுக்கு ஏற்ப இந்த திட்டம் நடத்தப்படுகிறதா என்பதையும் ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே பொறியியல் பட்டதாரிகள் ஒரு நல்ல பொறியியலாளருக்கு தேவையான அனைத்து பண்புகளையும் கொண்டிருப்பதை உறுதி செய்வதற்காக பொறியியல் திட்டங்களின் அங்கீகாரம் அறிமுகப்படுத்தப்பட்டது அனைத்து பொறியியல் நிறுவனங்களும் நல்ல பொறியியலாளர்களை உருவாக்க வேண்டும் எனவே அங்கீகாரம் என்பது நல்ல பொறியாளர்கள் உருவாக்கப்படுவதை உறுதி செய்யும் செயல்முறையாகும் பொறியியல் பட்டதாரிகளின் இத்தகைய விரும்பத்தக்க பண்புகளை பல நாடுகள் அடையாளம் கண்டுள்ளன சில சமயம் நிரல் விளைவுகள் என்று அழைக்கப்படுகின்றன சில நேரங்களில் 1990 களில் இருந்து பட்டதாரி பண்புக்கூறுகள் என்று அழைக்கப்படுகின்றன இந்தியாவின் தேசிய அங்கீகார வாரியம் 90 களின் நடுப்பகுதியிலிருந்து அங்கீகாரத்தை நடத்தி வருகிறது ஆனால் அவை தற்போது நாம் பார்க்கப் போகும் வேறுபட்ட செயல்முறையைப் பின்பற்றுகின்றன அதேசமயம் இந்தியா 2015 ஆம் ஆண்டில் பொறியியல் திட்டங்களுக்கான நிரல் விளைவுகளை அடையாளம் கண்டுள்ளது ஆகவே நமக்கு இன்று சுமார் 3 வயதுதான் இப்போது பொறியியல் கல்வி 2015 க்கு முந்தைய காலத்தில் எவ்வாறு பார்க்கப்பட்டது என்பதைப் பார்ப்போம் இதன் பொருள் என்னவென்றால் இவை இளங்கலை பொறியியல் திட்டங்களை வழங்கும் நிறுவனங்கள் ஒரு நிறுவனம் அதன் மேலாண்மை ஆசிரியர்கள் மற்றும் சில நிறுவப்பட்ட கல்வி செயல்முறைகளால் வகைப்படுத்தப்படுகிறது முக்கிய உள்ளீடு 12 ஆம் வகுப்பு பட்டதாரிகள் எப்போதாவது நீங்கள் டிப்ளோமா திட்டங்களின் பட்டதாரிகளிடமிருந்து ஒரு இணையான நுழைவைப் பெறுவீர்கள் நாம் அதை இணை நுழைவு என்று அழைக்கிறோம் ஆனால் ஆதிக்கம் செலுத்துவது இங்கு வரும் 12 ஆம் வகுப்பு பட்டதாரிகள் தான் முக்கிய பங்குதாரர்கள் யார் அவர்கள் அனைவருக்கும் கல்வி செயல்முறைகள் மேலாண்மை மற்றும் பலவற்றில் எப்படியாவது செல்வாக்கு உள்ளது இங்கே பெற்றோர் தொழிற்சாலைகள் இங்குள்ள தொழில்நுட்பம் நாம் முக்கியமாக தகவல் மற்றும் கணினி தொழில்நுட்பத்தை குறிப்பிடுகிறோம் பின்னர் உங்களிடம் பல்கலைக்கழகங்கள் மாநில அரசு ஏ இ தேசிய அங்கீகார வாரியம் உள்ளன அவர்கள் அனைவருக்கும் அனைத்து கல்வி செயல்முறைகளிலும் சில வகையான செல்வாக்கு இருக்கும் மேலும் எந்த வகையான ஆசிரியர்கள் தேவைப்படுகிறார்கள் மற்றும் பல இவை அனைத்தும் சேர்ந்து இந்த நிறுவனம் பொறியியல் பட்டதாரிகளை உருவாக்குகிறது பொறியியல் பட்டதாரிகள் யார் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் அவ்வளவு தான் இந்த பட்டதாரிகள் பரவலாக மூன்று நடவடிக்கைகளை மட்டுமே நாடுகிறார்கள் ஒன்று அவர்கள் ஒரு தொழிலில் வேலை பெறுகிறார்கள் அல்லது கேட் ஜி இ ஜிமாட் கேட் போன்ற தேர்வுகளை எழுதி உயர் கல்விக்கு செல்கிறார்கள் பின்னர் மிகச் சிறிய சதவீதம் தொழில்முனைவோராக மாறுவார்கள் எனவே 80 க்கும் அதிகமானோர் பட்டப்படிப்பு முடித்த உடனேயே வேலைவாய்ப்பை நாடுகின்றனர் இப்போது இந்த வேலை தேடும் பணி ஏராளமான காரணிகளால் பாதிக்கப்படுகிறது இங்கே குடும்பம் தொடர்பான பிரச்சினைகள் தான் சமூக காரணிகள் யாராவது ஒருவர் உயர் கல்விக்கு செல்ல விரும்பினால் ஆனால் அவர் உடனடியாக வேலை தேட வேண்டும் என்று குடும்பம் கோருகிறது என்றால் அவர் உயர் கல்வியை விட வேலைவாய்ப்புக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார் இதேபோல் பொருளாதார காரணிகள் நீங்கள் நாட்டின் முக்கிய பொருளாதார காரணிகள் நாட்டின் பொருளாதார சூழ்நிலை மற்றும் உடனடி சந்தை காரணிகள் வேலைகள் இருக்கும் இடங்களைப் பற்றி பேசுகிறீர்கள் எடுத்துக்காட்டாக கடந்த 20 ஆண்டுகளாக ஐ டி தொழில் பொறியியல் பட்டதாரிகளின் முதலாளியாக ஆதிக்கம் செலுத்துகிறது ஆகவே இதுதான் சமீப காலம் வரை பொறியியல் கல்வி ஆகவே 2015 க்கு முந்தைய அங்கீகாரம் உள்ளீடுகளில் கவனம் செலுத்தியது உள்ளீடுகள் என்பது பாடத்திட்டம் உங்களிடம் உள்ள உள்கட்டமைப்பு மற்றும் உங்களிடம் உள்ள ஆசிரியர்களை குறிக்கலாம் பின்னர் உங்களிடம் சில செயல்முறைகள் நடந்து கொண்டிருக்கின்றன பின்னர் நீங்கள் வெளியீடுகளை அளவிடுகிறீர்கள் வெளியீடுகள் முக்கியமாக தேர்ச்சி சதவீதங்கள் வேலைவாய்ப்புகள் உயர் கல்விக்கு செல்லும் பட்டதாரிகளின் எண்ணிக்கை மற்றும் உற்பத்தி செய்யப்படும் தொழில்முனைவோரின் எண்ணிக்கை ஆகியவை ஆகும் எனவே செயல்முறைகள் மற்றும் வெளியீடுகளுக்கு இடையில் ஒரு பெரிய இடைவெளி உள்ளது மற்றும் மாணவர்கள் கற்றதை வெளியீடுகள் அவசியமாக அளவிடவில்லை என்பது கண்டறியப்பட்டது நடந்த ஒரு விஷயம் என்னவென்றால் தேர்ச்சி சதவீதங்கள் சிறியதாக மாறும்போது எல்லா நிர்வாகங்களும் நிறுவனங்களும் உங்கள் மதிப்பீட்டு முறை உங்கள் தேர்வுகள் கடினமானவை அதனால்தான் தேர்ச்சி சதவீதங்கள் சிறியதாக மாறின என்று எதிர்வினையாற்றின தேர்ச்சி பெறாததால் நீங்கள் தேர்வின் அளவைக் குறைக்கிறீர்கள் என்றும் கூறினர் தேர்ச்சி சதவீதங்களை உறுதிப்படுத்த இது நடந்து கொண்டிருக்கிறது தேர்வுத் தாள்களின் தரம் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ தொடர்ந்து குறைந்து வருகிறது இப்போது அங்கீகார இடுகை 2015 இப்போது கவனம் உள்ளீடுகள் செயல்முறைகள் மற்றும் விளைவுகள் விளைவுகள் மற்றும் அவற்றின் அடைதல் மற்றும் வெளியீடுகள் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது ஆகவே என்ன நடக்கிறது என்பது ஒரு இடைநிலை விஷயத்தை அதாவது விளைவுகளை நீங்கள் அறிமுகப்படுத்தியது மற்றும் அவற்றின் அடைதல் 2015 க்கு முந்தைய மற்றும் பிந்தைய அங்கீகார செயல்முறையை வேறுபடுத்தியது பட்டப்படிப்பு நேரத்தில் மாணவர்கள் அடைந்த அறிவு மற்றும் திறன்கள் மற்றும் அணுகுமுறை என்ன என்பதை நாம் கூறியது போலவே விளைவுகள் குறிக்கின்றன நிரல் மட்டத்தில் NBA மூலமாகவும் குறிப்பிட்ட நிரல் மற்றும் பாடநெறி மட்டங்களில் துறையினாலும் விளைவுகளை அடையாளம் காணலாம் விளைவுகள் அடைதல் நிலைகளை மேம்படுத்துவதற்காக விளைவுகள் அடைவதைக் கணக்கிடுவதன் முடிவுகளை ஒரு நிறுவனம் பயன்படுத்துகிறது அங்கீகார இடுகை 2015 இன் அடிப்படை அம்சங்கள் இவை இப்போது இந்த கட்டமைப்பு எப்படி இருக்கும் இந்த பகுதி அனைத்தும் அப்படியே உள்ளது அதே பங்குதாரர்கள் அதே உள்ளீடுகள் அதே வகையான நிறுவனம் இப்போது நாம் சொல்வது என்னவென்றால் அவர்கள் பொறியியல் பட்டதாரிகளை வரையறுக்கப்பட்ட திறன்களுடன் உருவாக்குகிறார்கள் இந்த திறன்கள் PO கள் PSO கள் மற்றும் CO களின் அடிப்படையில் கூறப்படுகின்றன அவர்கள் ஒரே வேலை வாய்ப்பு உயர் கல்வி மற்றும் தொழில் முனைவோர் ஆகியவற்றை நாடுகிறார்கள் அதே காரணிகள் செல்வாக்கு செலுத்துகின்றன ஆனால் நீங்கள் தேடும் பட்டதாரிகள் பட்டப்படிப்பு முடித்த நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு நிரல் கல்வி நோக்கங்களால் அடையாளம் காணப்பட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் அதாவது ஒவ்வொரு திட்டமும் நாம் எந்த வகையான பொறியியலாளர்களை விரும்புகிறோம் சமூகத்திற்குச் சென்று சேவை செய்ய வேண்டும் என விரும்புகிறோம் என்பதைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே அவை PEO களின் அடிப்படையில் கூறப்படுகின்றன உண்மையில் நீங்கள் இந்த PEO களை அடைந்துவிட்டனவா என்பதை நான் எவ்வாறு கண்டுபிடிப்பது உங்கள் பழைய மாணவர்களுடன் நான்கு முதல் ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு அவர்கள் இருக்கும் இடத்தில் கணக்கெடுப்பு மூலம் கண்டுபிடிக்க வேண்டும் PEO க்கள் கூறியுள்ளபடி அவர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் 100 அல்ல ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்று உங்கள் கருத்து கணக்கெடுப்பு காட்டினால் உங்கள் திட்டத்தை நியாயமான முறையில் வெற்றிகரமானதாக நீங்கள் கருதலாம் இப்போது உண்மையான அங்கீகார செயல்முறை என்ன அங்கீகாரம் என்பது தர உத்தரவாதம் மற்றும் மேம்பாட்டின் ஒரு செயல்முறையாகும் இதன்மூலம் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் ஒரு நிறுவனம் அல்லது நிரல் அவ்வப்போது கட்டுப்பாட்டாளரால் பரிந்துரைக்கப்பட்ட விதிமுறைகளையும் தரங்களையும் பூர்த்தி செய்கிறது என்பதை விமர்சன ரீதியாக சரி பார்க்கப்படுகிறது எனவே பரவலாக ஒரு வெளி நிறுவனம் உள்ளது இது என்ன எந்த அளவுகோல்களின் படி அங்கீகாரம் செய்யப்படுகிறது என்பதை வரையறுக்கிறது பொதுவாக அங்கீகாரம் நிறுவனம் வழங்கிய தரவுகளின் அடிப்படையிலும் நிறுவனத்திற்கு வருகை தரும் ஒரு சக குழுவினரும் மிகச் சிறப்பாக நன்கு வரையறுக்கப்பட்ட செயல்முறையைப் பின்பற்றுவதன் மூலமாகவும் அதை எண்களின் தொடராக எட்டப்பட்டுள்ள அளவுகோல்களை மொழிபெயர்ப்பதன் மூலமாகவும் செய்யப்படுகிறது இது ஒரு வகையான அங்கீகாரமாகும் இது ஒரு திட்டம் அல்லது நிறுவனம் சில தரங்களை பூர்த்தி செய்கிறது என்பதைக் குறிக்கிறது சில தரங்களை பூர்த்தி செய்கிறது என்று நாம் கூறும்போது குறைந்தபட்ச தேவைகளைப் பற்றி பேசுகிறோம் எடுத்துக்காட்டாக ஒரு நிறுவனம் NBA ஆல் நிர்ணயிக்கப்பட்ட விதி முறைகளை விட மிகச் சிறப்பாக செய்ய முடியும் அதற்கு வரம்பு இல்லை இது குறைந்தபட்ச தரங்களை அடைவதை உறுதி செய்வதற்கு மட்டுமே நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தற்போது இந்தியாவில் உள்ள அனைத்து நிறுவனங்களும் இந்த திட்ட விளைவுகளின் முக்கியத்துவத்தை ஒப்புக் கொண்டாலும் அவர்களில் பெரும்பாலோர் இந்த முடிவுகளை அடைய உதவும் கற்றல் அனுபவங்களை போதுமான அளவில் இணைப்பதில் இன்னும் முயற்சிகள் எடுக்கவில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக இது 2015 ஆம் ஆண்டில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட்டது மற்றும் கல்வி நிறுவனங்கள் பொதுவாக சமுதாயத்தின் அல்லது தொழில் அல்லது அங்கீகார அமைப்புகளின் மாறிவரும் தேவைகளுடன் வேகமாக நகரும் வகையில் தாழ்ந்த நோக்கம் கொண்டவை இப்போது என்ன நடக்கிறது என்பது மக்கள் எழுத மட்டுமே செய்கிறார்கள் ஏனென்றால் உங்கள் பாடநெறி முடிவுகளை நீங்கள் எழுதுவது மற்றும் விளைவுகளை அடைவதற்கான அளவை எப்படியாவது கணக்கிடுவது NBAக்கு தேவைப்படுகிறது ஆனால் பாடத்திட்ட வடிவமைப்பிற்கான தொடக்க புள்ளியாக நிரல் விளைவுகளை உருவாக்குவது இன்னும் பெரும்பாலான நிறுவனங்களில் தொடங்கப்படவில்லை மேலும் இதில் என்ன செயல்முறை உள்ளது ஒரு நிறுவனம் அங்கீகாரம் பெற விரும்பும் துறைகளின் தகுதி குறித்த தகவல்களை வழங்கும் ஆவணத்தை சமர்ப்பிக்கிறது இது தொடர்பான சில தகவல்கள் மீண்டும் NBA ஆல் வரையறுக்கப்படுகின்றன நிறுவனம் தகுதி அளவுகோல்கள் என்ற ஆவணத்தை சமர்ப்பிக்கிறது NBA இன் படி தகுதி அளவுகோல்கள் நிரூபிக்கப்பட்டால் அல்லது பூர்த்தி செய்யப்பட்டால் சுய மதிப்பீட்டு அறிக்கை என்று அழைக்கப்படும் விஷயங்களை சமர்ப்பிக்க NBA முறையாக நிறுவனத்திடம் கோருகிறது இது மிகவும் விரிவான கட்டமைப்பைக் கொண்டுள்ளது மேலும் அங்கீகாரத்தை எதிர்பார்க்கும் நிரல் நிறுவனம் மூலம் ஒரு விரிவான ஆவணத்தை சமர்ப்பிக்கிறது நிறுவனங்கள் எஸ் ஆர் அல்லது சுய மதிப்பீட்டு அறிக்கை துறையால் தயாரிக்கப்படுகிறது பொதுவாக இதற்கு 5 வருட காலப்பகுதியில் தரவை ஒன்றிணைத்து அவற்றை அதிக எண்ணிக்கையில் மாற்ற வேண்டும் நீங்கள் எதையாவது எட்டியுள்ளீர்கள் என்பதைக் குறிக்க சில வகையான எண்களாக மாற்ற வேண்டும் நிரலை மதிப்பிடுவதற்கு பியர் மதிப்பாய்வு பொறிமுறையை NBA பயன்படுத்துகிறது எனவே இது மிகவும் விரிவான செயல்முறையாக மாறும் இந்த செயல்முறையைப் பின்பற்றுவதன் மூலம் கற்றலின் தரம் பெரிதும் மேம்படும் என்று உணரப்படுகிறது எந்தவொரு அங்கீகார செயல்முறையின் அடிப்படை நம்பிக்கையும் அதுதான் சுய மதிப்பீட்டு அறிக்கை என்றால் என்ன SAR என்பது அதன் தரவுகள் மற்றும் பலவீனங்களை அடையாளம் காண கொடுக்கப்பட்ட நிரலுடன் தொடர்புடைய அதன் மதிப்பீட்டிற்கான தரவு மற்றும் தகவல்களின் தொகுப்பாகும் இவை கல்லூரியால் வரையறுக்கப்பட்ட பி ஓக்கள் மற்றும் பி ஓக்களின் சாதனை அதுதான் சுய மதிப்பீட்டு அறிக்கை SAR க்கு இரண்டு பாகங்கள் உள்ளன பகுதி 1 நிறுவனம் மற்றும் துறை சார்ந்த தகவல்களை நாடுகிறது இது முற்றிலும் தரவு எத்தனை மாணவர்கள் எத்தனை ஆசிரியர்கள் உள்ளனர் எப்போது திட்டம் தொடங்கப்பட்டது மற்றும் பல தரவுகள் உள்ளடக்கியது இவை அனைத்தும் நிறுவனம் மற்றும் துறை சார்ந்த தகவல்கள் பகுதி 2 10 அளவுகோல்களைப் பற்றிய தகவல்களைத் தேடுகிறது நாம் NBA அங்கீகார செயல்முறையின் விவரங்களையும் முற்றிலும் தனித்தனி தொகுதியில் தேவைகளை எவ்வாறு பூர்த்தி செய்வது என்பதையும் பார்ப்போம் அங்கு SAR இன் ஒவ்வொரு அம்சத்திலும் அதிக நேரம் செலவிடுகிறோம் இப்போது SAR அளவுகோல்களை பார்க்கும்போது நிரல் மட்டத்தில் ஒருவர் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் பார்வை மிஷன் மற்றும் நிரல் கல்வி நோக்கங்கள் எழுதப்பட வேண்டும் மற்றும் இங்கு முழு அங்கீகாரமும் ஒருவித குறி அமைப்பின்படி செய்யப்படுகிறது அதிகபட்ச மதிப்பெண்கள் 1000 மற்றும் இந்த 1000 மதிப்பெண்கள் NBA இன் விஷயத்தில் 10 அளவுகோல்களாக பிரிக்கப்படுகின்றன ஒவ்வொரு அளவுகோலுக்கும் வேறுபட்ட மதிப்பெண்கள் இருக்கலாம் இந்தியாவில் இரண்டு வகையான நிறுவனங்கள் உள்ளன அவை அடுக்கு 1 மற்றும் அடுக்கு 2 நிறுவனங்கள் என்று அழைக்கப்படுகின்றன அடுக்கு 1 நிறுவனம் ஐ டி என் டி மற்றும் பலவற்றிலிருந்து தொடங்கி கல்வி ரீதியாக தன்னாட்சி பெற்றது மேலும் பல்கலைக்கழகத்துடன் இணைந்த பல தன்னாட்சி நிறுவனங்களும் உள்ளன அவர்கள் பல்கலைக்கழகத்துடன் இணைந்திருக்கும்போது அவர்கள் பல்கலைக்கழகத்தால் அமைக்கப்பட்ட சில வழிகாட்டுதல்களைப் பின்பற்ற வேண்டும் எனவே அந்த அளவிற்கு அவை வழிகாட்டுதல்கள் அல்லது தடைகளை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் என்பதைப் பொறுத்து அவை மாறும் ஆனால் அவை கல்வி ரீதியாக தன்னாட்சி நிறுவனங்கள் அதாவது அவர்கள் தங்கள் இந்த சுய விஷயத்திற்கு பொறுப்பு ஆகும் மற்றும் இந்தியாவில் மிகப் பெரிய எண்ணிக்கையிலான அடுக்கு 2 நிறுவனங்கள் உள்ளன இந்தியாவில் 90 க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் அடுக்கு 2 வகையைச் சேர்ந்தவை அதாவது பல கல்வி முடிவுகள் அல்லது மதிப்பீட்டின் அடிப்படையில் அவை மையமாகக் கட்டுப்படுத்தப்படுகின்றன பாடத்திட்டம் என்ன என்பதை பல்கலைக்கழகம் வரையறுக்கும் இறுதித் தேர்வு மற்றும் மாணவர்களின் செயல்திறனை மதிப்பீடு செய்வதற்கும் முடிவுகளை அறிவிப்பதற்கும் பல்கலைக்கழகம் தான் பொறுப்பு எனவே அந்த அளவிற்கு அடுக்கு 1 மற்றும் அடுக்கு 2 நிறுவனங்கள் சற்றே வேறுபட்டவை அந்த அளவிற்கு வெவ்வேறு அளவுகோல்களுக்கு ஒதுக்கப்பட்ட மதிப்பெண்கள் வேறுபட்டவை ஆனால் அளவுகோல்கள் இருவருக்கும் ஒரே மாதிரியாகவே இருக்கின்றன பார்வை பணி மற்றும் நிரல் கல்வி நோக்கங்களுக்கு அடுக்கு 1 இல் 50 மதிப்பெண்களும் அடுக்கு 2 இல் 60 மதிப்பெண்களும் உள்ளன உண்மையில் நீங்கள் முதல் முறையாக அங்கீகாரத்திற்காக வரும்போது இந்த மதிப்பெண்கள் மீண்டும் ஒதுக்கப்படுகின்றன நீங்கள் இரண்டாவது முறையாக அங்கீகாரத்திற்காக வரும்போது மதிப்பெண்கள் வேறுபடும் ஆனால் அது இன்னும் முடிவு செய்யப்படவில்லை ஏனெனில் புதிய அங்கீகார அளவுகோல்கள் அல்லது அங்கீகார செயல்முறையின் படி 2015 விவரக்குறிப்புகளின்படி யாரும் இதுவரை இரண்டாவது சுற்று அங்கீகார நிலைக்கு வரவில்லை இப்போது நிரல் பாடத்திட்டம் மற்றும் கற்பித்தல் கற்பித்தல் கற்றல் செயல்முறைகள் ஆகியவற்றை பார்த்தால் அடுக்கு 1 கல்லூரிகள் 100 மதிப்பெண்களையும் அடுக்கு 2 கல்லூரிகள் 120 மதிப்பெண்களையும் கொண்டுள்ளது நிரல் விளைவுகள் மற்றும் பாடநெறி விளைவுகளுக்கு அடுக்கு 1 க்கு 175 மற்றும் அடுக்கு 2 க்கு 120 மதிப்பெண்கள் மாணவர்களின் செயல்திறன் இங்கே அடுக்கு 1 100 மதிப்பெண்கள் மற்றும் அடுக்கு 2 150 மதிப்பெண்கள் ஆசிரிய தகவல் மற்றும் பங்களிப்புகள் அவை இரண்டிற்கும் ஒரே மாதிரியானவை 200 மதிப்பெண்கள் நீங்கள் பார்த்தால் உங்களிடம் உள்ள 1000 1000 மதிப்பெண்களில் 200 மிகப் பெரிய எண்ணிக்கையாகும் இந்த அளவிற்கு என் ஏ ஆசிரியர்கள்தான் உண்மையிலேயே இளங்கலை கல்வியில் முக்கிய வீரர்கள் மற்றும் அவர்கள் உண்மையிலேயே மாற்றும் முகவர்கள் என்று அங்கீகரிக்கிறது நல்ல பொறியியலாளர்களை உருவாக்குவதில் அல்லது பயிற்றுவிப்பதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு என்பதை அவர்கள் உண்மையில் அங்கீகரிக்கின்றனர் வசதிகள் மற்றும் தொழில்நுட்ப ஆதரவு தலா 80 மதிப்பெண்கள் மற்றும் தொடர்ச்சியான முன்னேற்றம் ஒரு வருடத்திலிருந்து மற்றொன்றுக்கு உங்கள் செயல்பாடுகளை தொடர்ந்து மேம்படுத்த முயற்சிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் எனவே இது அடுக்கு 1 க்கு 75 மற்றும் அடுக்கு 2 நிறுவனங்களுக்கு 50 ஆகியவற்றைக் கொண்டுள்ளது இப்போது நிறுவன அளவுகோல்களை பார்த்தால் பொதுவாக இந்த நாட்களில் முதல் ஆண்டு கல்வி கல்லூரி முழுவதும் பொதுவானது அவை துறையின் பொறுப்பு அல்ல எனவே முதல் ஆண்டு கல்வி நிறுவன அளவிலான அளவுகோலாகும் அவை தலா 50 50 மதிப்பெண்களையும் நிறுவனத்தில் நீங்கள் வைத்திருக்கும் மாணவர் ஆதரவு அமைப்புகளுக்கு 50 மற்றும் ஆளுமைக்கு 50 நிறுவன ஆதரவு மற்றும் நிதி ஆதாரங்களுக்கு 120 ஆகியவற்றைக் கொண்டுள்ளன இது ஒரு குறிப்பிடத்தக்க நல்லாட்சி மற்றும் சரியான வகையான நிதி ஆதாரங்கள் உள்ள ஒரு நல்ல கல்வி முறையான முந்தைய அங்கீகார செயல்முறையிலிருந்து ஒரு விலகுதல் ஆகும் இவை 120 மதிப்பெண்கள் கொண்டிருக்கும் மேலும் மொத்தம் 1000 மதிப்பெண்கள் ஆகும் ஆகவே 1000 மதிப்பெண்களைக் கொண்ட ஒரு குறியீட்டு முறைக்குச் செல்லும் சில நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாகும் அவற்றை பல அளவுகோல்களாகப் பிரித்து நீங்கள் பெறும் மதிப்பெண்களின் அடிப்படையில் சில முடிவுகள் எடுக்கப்படுகின்றன நாம் அதைப் பற்றி பேசப்போவதில்லை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு நுழைவாயிலைக் கடந்தால் ஒழிய நீங்கள் அங்கீகாரம் பெற மாட்டீர்கள் நீங்கள் அங்கீகாரம் பெற்றிருந்தாலும் மீண்டும் அங்கீகாரம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே இது 3 ஆண்டு காலத்திற்கு ஆகலாம் அல்லது நீங்கள் பெறும் மதிப்பெண்களின் எண்ணிக்கையைப் பொறுத்து 6 ஆண்டுகள் ஆகலாம் சரியா ஆனால் நீங்கள் மிகச் சிறப்பாக செயல்படுகிறீர்கள் என்றாலும் ஒவ்வொரு நிறுவனமும் அல்லது ஒவ்வொரு திட்டமும் 6 ஆண்டு காலத்திற்கு பிறகு திரும்பி வர வேண்டும் நீங்கள் தொடர்ந்து சிறப்பாக செயல்படுகிறீர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும் சரியா இப்போது அங்கீகாரத்தின் முக்கியமான அம்சங்களில் ஒன்று தரக் கண்ணி அங்கீகாரத்திற்குத் தேவையான அனைத்து செயல்முறைகளும் வளையத்தை மூடுவதற்கான இந்த கட்டத்தைக் கொண்டிருக்க வேண்டும் இந்த வளையத்தை மூடுவதற்கான மாதிரி டெமிங்கின் தர சுழற்சி ஆகும் தரம் தொடர்பான படிப்புகளை நன்கு அறிந்த ஆசிரியர்கள் அதை நன்கு அறிந்திருப்பார்கள் அது "திட்டம்" என்று எதை சொல்கிறது நீங்கள் எதையாவது திட்டமிட வேண்டும் அதை நிகழ்த்த வேண்டும் உண்மையில் நீங்கள் அதை நிகழ்த்தியிருக்கிறீர்களா இல்லையா என்பதை மதிப்பீடு செய்ய வேண்டும் நீங்கள் எந்த அளவிற்கு நிகழ்த்தினீர்கள் இலக்கு நிர்ணயித்தலுடன் நீங்கள் எவ்வளவு தூரம் செயல்பட்டீர்கள் என்பதை நீங்கள் சரிபார்க்கிறீர்கள் இலக்கிலிருந்து ஒரு விலகல் இருந்தால் அதற்காக நீங்கள் செயல்பட வேண்டும் மேலும் செயல்பாடு என்பதன் அர்த்தம் அடுத்த முறை நீங்கள் மீண்டும் அந்த செயலை மீண்டும் செய்யும்போது திட்டத்தில் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் எனவே திட்டமிடல் செய்தல் சரிபார்த்தல் செயல்படல் ஆகியவை அடிப்படை தர வளையமாகும் எனவே இந்த தரமான வளையத்தை முடிக்க செயல் திட்டமிடப்பட்ட இலக்கை விட பின்தங்கியிருந்தால் அதற்கான காரணங்களை மேலும் ஆராய்ந்து அடுத்த முறை சுற்றுக்கு பொருத்தமான திருத்த நடவடிக்கைகளைத் திட்டமிட வேண்டும் சாதனை திட்டமிட்ட இலக்கை மீறினால் நாம் பட்டியை உயர்த்த வேண்டும் அதாவது நான் என்ன செய்து கொண்டிருந்தேன் அதை விட சிறப்பாக செய்ய விரும்புகிறேன் அதை நான் உயர்த்துவேன் அதுதான் நடவடிக்கை மீண்டும் நான் சொன்னது போல் தொடர்ச்சியான முன்னேற்றம் NBA அங்கீகாரத்தின் அளவுகோல்களில் ஒன்றாகும் கற்றலின் தரம் மாணவர்கள் ஆசிரியர் அமைப்பு தொழில்நுட்பம் பாடத்திட்டம் மற்றும் உள்கட்டமைப்பு ஆகியவற்றால் தீர்மானிக்கப்படும் செயல்முறைகள் ஆகியவற்றைப் பொறுத்தது அவை அனைத்தும் மாறுகின்றன எனவே என்ன நடக்கிறது நீங்கள் மேம்படுத்த விரும்பினால் அவை ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்க்க வேண்டும் எப்படி நான் என்ன செய்ய முடியும் என்பதைப் பார்க்க வேண்டும் இதற்கு உள்கட்டமைப்பு தேவையா அல்லது அதற்கு புதிய தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்த வேண்டுமா அல்லது சில கணினி நிலை மேம்பாடுகள் நடைபெற வேண்டுமா அல்லது பாடத்திட்டத்தை மாற்ற வேண்டுமா தரமான வளையத்தை மூடுவது எந்த குறிப்பிட்ட செயல்கள் அதிகரிக்கும் மேம்பாடுகள் அதிகரிக்க வழிவகுக்கும் என்பதில் துறைகளுக்கு கவனம் செலுத்த உதவுகிறது கற்றல் தரத்தில் தொடர்ச்சியான முன்னேற்றம் என்பது தற்போதைய NBA அங்கீகாரத்தின் சாராம்சமாகும் இப்போது சில பணிகளுக்கு வருவோம் இந்தக் கேள்விகளுக்கு பதிலளிக்க முயற்சிக்கவும் வெளியீடுகளுக்கும் விளைவுகளுக்கும் என்ன வித்தியாசம் அங்கீகாரத்தால் யார் எப்படி பயனடைவார்கள் அதிகபட்சம் 250 சொற்களை எழுதுங்கள் அங்கீகாரத்தின் நன்மைகள் மற்றும் தீமைகள் உங்கள் பார்வையில் என்ன நீங்கள் கற்பித்த ஒரு பாடநெறி தொடர்பான குறிப்பிட்ட காரணிகளை கற்றல் தரத்தின் சார்பு பற்றிய வரைபடத்தின் மூலம் உங்கள் சொந்த பார்வையை முன்வைக்கவும் இறுதி முடிவுக்கு பங்களித்த அனைத்து காரணிகளும் என்ன என்பதை உங்கள் சொந்த பார்வையில் நீங்கள் உருவகப் படுத்துகிறீர்கள் அதாவது நீங்கள் அதை ஒரு பட வடிவில் வழங்கலாம் அதற்கு நீங்கள் சில கருத்துகளைச் சேர்க்க விரும்பினால் சேர்க்கலாம் பொறியியல் திட்டங்களின் வடிவமைப்பு மற்றும் நடத்தை ஆகியவற்றில் PEO கள் மற்றும் PSO களின் தன்மை மற்றும் முக்கியத்துவத்தைப் புரிந்துகொள்வதை அடுத்த அலகு பார்க்கும் எனவே பின்வரும் அலகுகில் உள்ள PEO கள் மற்றும் PSO களைப் பார்ப்போம் உங்கள் கவனத்திற்கு நன்றி